மனித வள மேலாண்மை வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் என்னுடைய பெயர் ஆராத்னா மாலிக் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நான் உங்களுக்கு உதவப் போகிறேன் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் மனித வள அளவீடு குறித்து நாம் பார்க்கப்போகிறோம் மனிதவள நடவடிக்கைகளின் அளவீடு மற்றும் பொறுப்புடைமை ஆகியவை ஒரு நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படுகிறது எனவே இப்போது நாம் அதைப் பற்றிப் பார்க்கலாம் நான் இதற்கு இரண்டு புத்தகங்களை பயன்படுத்துகிறேன் ஸ்ரீமன்நாராயணன் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது இது இந்தியாவில் மனிதவள அளவீட்டின் நிலையை மதிப்பிடுகிறது விஷன் தி ஜர்னல் ஆஃப் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்சால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்கன் மேனேஜ்மென்ட் அசோசியேஷன் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள யுவர் கம்பெனிஸ் ஹியூமன் கேப்பிடல் என்று ஜே ஜே பிலிப்ஸ் எழுதிய புத்தகத்தில் இருந்து ஒரு அத்தியாயமும் இந்த இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் மனித மூலதன ஸ்கோர்கார்டை உருவாக்குதல் மற்றும் பயன்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த இரண்டின் பயன்பாடுகளையும் இந்த தலைப்புகளில் இன்று நாம் பார்க்கப்போகிறோம் இப்போது பிலிப்ஸ் மனிதவள மேலாண்மையை அதன் முடிவுகளின் அடிப்படையில் அளவிடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் மேலும் மனிதவள நடவடிக்கைகளின் வெளியீட்டை மதிப்பிடுவதற்கு பிலிப்ஸ் ஒரு தொடர் அல்லது பல வரைகூறுகளை பரிந்துரைத்துள்ளார் அதில் முதலாவதாகச் செயல்திறன் அளவீடுகளை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் அவை என்னவென்று உங்களுக்குத் தெரியுமா மனிதவள செயல்பாடுகளுக்காக சில அளவுகோல்கள் சில அளவீடுகள் சில அளவு முறைகள் அல்லது சில மன்னிக்கவும் நம்முடைய பணியாளர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் அளவிடுவதற்கும் சில வழிகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் இந்த செயல்பாடுகளின் விளைவை நாம் நிர்ணயித்திருக்கும் தரங்களுக்கு எதிராக மதிப்பிட வேண்டும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் இது சாத்தியமில்லை என்றாலும் குறைந்தபட்சம் சில செயல்பாடுகளுக்கு இந்த செயல்திறன் அளவீடுகள் மதிப்பீட்டு முறைகள் மற்றும் தரநிலைகள் நிறுவப்பட வேண்டும் நிறுவனத்தின் முக்கிய முடிவுகள் எப்போதும் மனிதவள செயல்பாட்டின் உள்ளீட்டை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இதற்கு எளிமையான காரணமாக நிறுவன முடிவுகளில் பெரும்பாலானவை நிறுவனத்தில் இருக்கும் பணியாளர்களின் உள்ளீடு அல்லது வேலையை முடிக்கத் தேவையான பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அதாவது ஒரு நிறுவனத்தில் பணியாளர்களின் ஈடுபாடு எங்கு தேவைப்பட்டாலும் அங்கே மனித வளப் பிரிவைச் சேர்ந்த ஒருவரின் தலையீடு இருக்க வேண்டும் மனித வளங்களை முதலீடு செய்வதால் கிடைக்கும் வருவாயை உற்பத்தித்திறன் மேம்பாடு செலவு சேமிப்பு மற்றும் தரம் ஆகியவற்றைக் கொண்டு அளவிடப்பட வேண்டும் எனவே எதுவாக இருந்தாலும் நாம் மனித வளங்களில் முதலீடு செய்யும் போது அதற்கான அவுட்புட்டை நாம் நிறுவனத்தில் உற்பத்தியின் அடிப்படையில் அளவிட வேண்டும் உற்பத்தித்திறனைப் பொறுத்தவரை நிறுவனம் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறது அதன் தரம் நிறுவனம் எதை விற்கிறது என்பதைக் கொண்டு அளவிட வேண்டும் திட்டத்தை உருவாக்குவதற்கு முன்னர் மதிப்பீட்டு முறைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு திட்டத்தை அல்லது செயல்பாட்டை உருவாக்குகிறீர்கள் என்றால் அதற்கு முன்னரே நீங்கள் மனிதவள செயல்பாடு எவ்வாறு அளவிடப்படுகிறது எவ்வாறு மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் ஆகியவற்றைத் திட்டத்தை உருவாக்குவதற்கு முன்னரே கவனிக்க வேண்டும் மனிதவளத் திட்டத்தை எந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளும் இல்லாமல் ஒருபோதும் நடைமுறைப்படுத்தக் கூடாது குறைந்தபட்சம் சில வகை முறையான அளவீட்டு மற்றும் மதிப்பீட்டிற்கான முறைகளைப் எந்தவொரு செயல்பாட்டையும் மதிப்பீடு செய்வதற்கான ஒரு வழி நம்மிடம் இருக்க வேண்டும் மனித வளங்கள் எப்படிச் செயல்படுகின்றன நிறுவனத்தில் எந்தவொரு செயல்பாடும் இந்த திட்டங்கள் துவங்குவதற்கு அல்லது செயல்படுவதற்கு முன்பு சில தரங்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் திட்டமிடும் கட்டத்தில் நம் நிறுவனத்தில் வெவ்வேறு விஷயங்கள் எவ்வாறு வெற்றியடைகிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும் மேலும் இந்த அளவீட்டு முறைகள் எதுவாக இருந்தாலும் நாம் எவ்வாறு மதிப்பீடு செய்யப் போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் எந்த தரத்திற்கு எதிராக இதை மதிப்பீடு செய்வோம் அதன் பின்னர் நம்முடைய கருத்துகளை வைத்து இதன் வெற்றியை நாம் பயன்படுத்த வேண்டும் மனிதவள திட்டங்களை குறைந்தபட்சம் சில வகையான முறையான அளவீட்டு மற்றும் மதிப்பீட்டிற்கான ஏற்பாடு இல்லாமல் ஒருபோதும் செயல்படுத்தப்பட கூடாது அனைத்து தனிப்பட்ட மனிதவள திட்டங்களின் செலவுகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் இதற்குப் பணம் தேவைப்படும் என்று நமக்குத் தெரியும் மனிதவள செயல்பாடுகளுக்காக நாம் எவ்வளவு பணம் செலவிடுகிறோம் என்று நமக்குத் தெரிந்திருக்க வேண்டும் வருகை தராமை விற்றுமுதல் மற்றும் விடுப்பு ஆகியவற்றுக்கு ஆகும் செலவை நாம் வழக்கமாகக் கணக்கிட்டு கண்காணிக்க வேண்டும் எனவே ஒரு ஊழியர் விடுப்பில் செல்லும் போதெல்லாம் நிறுவனத்திற்கு எவ்வளவு செலவாகும் என்பது உங்களுக்குத் தெரியும் மனிதவள திட்டங்களின் செலவு நன்மை ஒப்பீடுகள் அடிக்கடி மேற்கொள்ளப்பட வேண்டும் எந்த திட்டங்களில் நமக்கு அதிக அளவு அவுட்புட் கிடைக்கிறது அதற்கு நமக்கு எவ்வளவு அதிகமாகச் செலவாகிறது எதில் அதிக அளவு அவுட் புட் கிடைப்பது கிடையாது என்பதை நாம் கண்டறிய வேண்டும் பொருளாதார வீழ்ச்சியின் போது மனிதவள செயல்பாடானது பணியாளர்களை குறைப்பதில் அல்லது வலிமைப்படுத்துவது மேற்கொள்ளக் கூடாது இதற்கு என்ன அர்த்தம் எனில் மனிதவள செயல்பாடு என்பது பெருமளவில் முதலீடு செய்யப்பட வேண்டும் ஏனெனில் பணியாளர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவது மனித வளத் துறையின் பொறுப்பாகும் எனவே HR துறை இந்த செயல்பாட்டைத் தொடக்கூடாது என்று கூறப்படுகிறது செலவுக் குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டால் அப்போது மனிதவள பணியாளர்களை பணிநீக்கம் செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்கள் பணியாளர் தொடர்பான விஷயங்களைக் கையாள்வதில் சிறப்புப் பயிற்சி பெற்றவர்கள் பணியாளர் நலனுக்கான செலவை எப்போதும் கண்காணிக்க வேண்டும் மேலும் தேசிய தரவு தொழில் விதிமுறைகள் மற்றும் உள்ளூர் தரவுகளுடன் ஒப்பிட வேண்டும் எனவே இந்த நன்மைகள் தொழில் துறையில் இருக்கும் மற்றவர்களை விட மிகவும் அதிகமாகவோ அல்லது தேசிய மற்றும் தொழில்துறை தரங்களை விட மிகவும் குறைவானதாகவே இருக்கக்கூடாது என்பது உங்களுக்கேத் தெரியும் நாம் முயற்சி செய்து இதனைச் சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும் அதிகமாக நன்மைகள் கிடைத்தால் அது பணியாளர்களின் கண்ணோட்டத்தில் நன்மை அளிப்பதாகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் உணருவார்கள் ஆனால் அந்த நன்மைகள் பயனளிக்காத வகையிலிருந்தால் அதைக் குறைக்கலாம் ஆனால் அதுவும் கட்டம் வரை மட்டுமே நம்மால் குறைக்க முடியும் எனவே நாம் நிச்சயமாக தொழில்துறைக்குள் தரங்களுடன் பொருந்த வேண்டும் நிறுவனத்தின் CEO மனிதவள துறைக்கு பொறுப்பான நிர்வாகிகளுடன் அடிக்கடி தொடர்பு கொள்ள வேண்டும் ஆகவே CEOவும் நிறுவனத்தில் என்ன நடக்கிறது மனித வள துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருப்பார் உயர் மனிதவள துறை நிர்வாகி நேரடியாக CEOவுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் மனிதவள திட்டங்களைச் செயல்படுத்துவதில் வரி மேலாண்மை சம்பந்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்க வேண்டும் முழு HR பணியாளர்களும் அளவீடு மற்றும் மதிப்பீட்டிற்குப் பொறுப்பேற்க வேண்டும் இதில் திட்டம் மட்டும் மதிப்பீடு செய்யப்பட்டால் போதாது சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் இந்த திட்டங்களின் அளவீடு மற்றும் மதிப்பீட்டிற்குப் பொறுப்பாக இருக்க வேண்டும் HR துறையின் முயற்சிகள் பல்வேறு வகையான கல்வி மற்றும் பயிற்சித் திட்டங்களைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே மனிதவள மேலாளர்களால் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு மனித வள மேம்பாட்டுத் திட்டங்களும் முழு தகவலை அறிந்ததாக இருக்க வேண்டும் அத்துடன் பணியாளர்களுக்கும் பயிற்சியளிக்க வேண்டும் மற்ற செயல்பாடுகள் நிறுவனத்தின் உற்பத்தியை அதிகரிப்பதாக இருக்க வேண்டும் ஒரு பணியாளர் மனிதவள திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கும் போது அவரின் மேற்பார்வையாளருக்குத் திட்டத்தை நிறைவேற்ற தேவையான பொருட்கள் திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி இலக்கையோ அல்லது அதற்கு அதிகமான உற்பத்தியை எட்டியதற்காக பணியாளருக்கு வெகுமதி அளிக்கத் தேவையானவை வேண்டும் பயிற்சியின் போது அதிலும் HR பயிற்சியின் அடிப்படை என்பது அது எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி நிறுவனத்தின் நிதி நிறுவனத்தின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே எந்தவொரு பணியாளருக்கும் நிறுவனம் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்யும் நபருக்கு அல்லது எந்தவொரு பயிற்சியாளரும் இந்த பயிற்சியிலிருந்து கற்றுக் கொள்வதை நிறுவனத்தின் நன்மைக்காகப் பயன்படுத்துவதற்கான பொறுப்பு அவன் அல்லது அவளுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவை உற்பத்தித் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் தங்கள் வேலையை மேம்படுத்த இந்த பயிற்சியை அவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அதை அவர்கள் தங்கள் வேலையை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும் எனவே அவர்கள் அதற்கு ஏற்றார் போல மிகவும் கவனமாகப் பயிற்சியின் வகையை தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு பணியாளராக இருந்தால் உங்களை ஏதாவது ஒரு பயிற்சிக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டால் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய இந்த பயிற்சிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவப் போகிறது என்று நீங்கள் உணர்ந்து பாருங்கள் பயிற்சி திட்டத்திற்கு முன்பு நீங்கள் இருந்த நிலையையும் பயிற்சியின் போது நீங்கள் கற்றுக் கொண்ட விஷயங்களையும் பற்றி நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள் இந்த பயிற்சித் திட்டங்கள் மூலம் நீங்கள் கற்றுக் கொண்டதை உங்கள் அன்றாட வேலை முறையில் நீங்கள் பயன்படுத்தி பார்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இந்த பயிற்சியின் மூலம் உங்கள் உற்பத்தி திறன் மேம்பட்டு இருப்பதைப் பார்த்து நிறுவனமும் சந்தோஷப்படும் ஏனெனில் இந்த பயிற்சிக்கான செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் மேலும் நிறுவனத்திற்கு இந்த பயிற்சியின் மூலம் எந்த பயனும் கிடைக்கவில்லை என்றால் இந்த வகையான நடவடிக்கைகளில் முதலீடு செய்வது நிறுவனத்திற்கு பயனளிக்காது உற்பத்தி திறன் மேம்பாடு செலவுக் குறைப்பு அல்லது தரமான வேலைத் திட்டம் பல இடங்களில் செயல்படுத்தப்பட வேண்டும் இதன் மூலம் நேர்மறையான முடிவுகள் கிடைக்க வேண்டும் மனிதவள திட்டங்களின் முடிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கு பார்வையாளர்களுக்கு வழக்கமாகத் தெரிவிக்கப்பட வேண்டும் இந்த திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டால் மட்டும் போதாது இந்த திட்டங்களில் பங்கு பெறும் பணியாளர்களுக்கு இது குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் நாம் இந்த பயிற்சி திட்டங்களில் பங்கு கொண்ட பிறகு இந்த பயிற்சி திட்டத்தில் நாம் கற்றுக் கொண்டவற்றை நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த முயல்கிறோம் ஆனால் பல முறை நாம் எதைப் பயன்படுத்தினாலும் அது கவனிக்கப்படாமல் போகும் அல்லது பலனளிக்காமல் போகும் அது மிகவும் தெளிவாக தெரியக் கூடியதாக இருக்கும் எனவே திட்டத்தின் வெற்றியை மதிப்பீடு செய்யும் ஒருவர் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி நிறுவனத்திற்கு எவ்வாறு உதவியது என்பது பற்றி கருத்தில் கொள்வது சிறந்த யோசனையாக இருக்கும் இது பணியாளர்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த தகவல் சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டால் அது பணியாளர்களின் மன உறுதியை அதிகரிக்க உதவியாக இருக்கும் கீழ்நிலை பங்களிப்பில் மனிதவள செயல்பாட்டின் தாக்கம் கொஞ்சம் கூடுதல் செலவில் மதிப்பிடப்படுகிறது எனவே நாம் நிறுவனத்திற்கு என்ன செய்கிறோம் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது உங்களுக்கேத் தெரியும் நாம் இப்போது பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை எப்படி மதிப்பீடு செய்வது பணியாளர்கள் செய்வதை ஒரு ஸ்கோர் கார்டு அதாவது மதிப்பெண் அட்டை வழியாக நாம் மதிப்பிடலாம் அடுத்த விரிவுரையில் பல்வேறு வகையான ஸ்கோர்கார்ட்களை பற்றி பார்க்கலாம் இப்போது ஒரு ஸ்கோர்கார்டைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஸ்கோர்கார்டு என்றால் என்ன ஸ்கோர்கார்டு என்பது முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட வரைகூறுகளின்ன் அடிப்படையில் கட்டமைப்பை அளவிடுவதற்கான ஒரு சிறந்த முறையாகும் அடுத்த விரிவுரையில் முடிந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கோர்கார்டை காட்ட முயற்சிக்கிறேன் அமெரிக்கப் பாரம்பரிய அகராதியின் படி ஸ்கோர் கார்டு என்பது ஒரு அச்சிடப்பட்ட திட்டம் அல்லது அட்டை ஆகும் இதில் பார்வையாளர்கள் செயல்பட அனுமதி அளிப்பதற்கும் வீரர்களை அடையாளம் காண்பதற்கும் ஒரு விளையாட்டின் முன்னேற்றத்தை அல்லது போட்டியைப் பதிவு செய்வதற்கும் உதவுகிறது பொதுவாக இது ஒரு மதிப்பெண் அட்டை என்று அழைக்கப்படும் இது ஒரு சிறிய அட்டை பதிவு செய்யப் பயன்படுகிறது கோல்ஃப் போன்ற விளையாட்டுகளில் ஒருவரின் சொந்த செயல்திறனை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் செயல்திறனைப் பற்றிய பதிவுகளை வைத்திருப்பதற்கான ஒரு வழியாகும் அதாவது தனிப்பட்ட ஸ்கோர் கார்டுகளைப் பற்றி நாம் பேசும்போது மனிதவள விதிமுறைகளைப் பொறுத்தவரை இது நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைக் கண்காணிக்க உதவும் ஒரு நடவடிக்கை ஒரு கருவி ஆகும் இது நமக்கு உதவியாக இருக்கும் என்று உங்களுக்கேத் தெரியும் அளவிடப்பட்ட வரைகூறுகளின் பதிவுகளில் பணியாளர்களின் உற்பத்தித்திறன் மற்றும் அவுட் புட்டை மதிப்பிடுவதற்கு நிறுவனத்தில் வெவ்வேறு வரைகூறுகளை நிர்ணயிக்க இது உதவுகிறது மனித மூலதன ஸ்கோர்கார்டுகளை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் மனித மூலதன ஸ்கோர்கார்டு என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் மனித மூலதன ஸ்கோர்கார்டுகளைப் பற்றித் தான் நாம் இப்போது பேசிக் கொண்டு இருக்கிறோம் மனித மூலதனம் என்பது ஒரு நிறுவனத்திற்கு மனிதர்கள் கொண்டு வரும் மதிப்பு ஆகும் மனித மூலதனம் என்றால் என்னவென்றால் ஊழியர்களாகிய நாம் நம்முடைய நிறுவனத்திற்கு நம்முடைய திறன்களின் அடிப்படையில் நம் திறமைகளின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் எந்த அளவுக்குப் பங்களிப்பு செய்கிறோம் என்பதைப் பொறுத்தது ஆகும் ஓகே மனித மூலதன ஸ்கோர்கார்டு என்பது அங்கீகரிக்கப்பட்ட வழியில் மனித மூலதனத்தை அளவிட நமக்கு உதவுகின்றன அவை மனித மூலதனத்தின் மதிப்பில் ஏற்படும் மாற்றங்களைக் கண்காணிக்கின்றன நான் இந்த உங்களிடம் சில திறன்களைக் காட்டுகிறேன் அந்த திறன்களை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன் என்பது எனது வேலையின் அவுட் புட் மூலம் அளவிடப்படும் இதனை வைத்து நான் எந்த அளவுக்குத் திறமையானவன் என்று சொல்லலாம் ஆனால் எனது அவுட் புட் மிக அதிகமாக இல்லாவிட்டால் அந்த திறனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது எனக்குத் தெரியாது எனக்கு இருக்கும் திறன்கள் எதுவாக இருந்தாலும் அது 5 ஆண்டுகளுக்கு அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் என்னிடம் இருப்பது ஆகும் ஆனால் அவை இன்றும் செல்லுபடியாக கூடியதாக இருக்கும் என்பது உங்களுக்கேத் தெரியும் ஸ்கோர்கார்ட்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எவ்வளவு செல்லுபடியாகும் எவ்வளவு பயனுள்ளவை நம்முடைய திறமைகள் ஆகியவற்றை கண்காணிக்க நமக்கு உதவியாக இருக்கும் மேலும்இதில் ஏதேனும் மாற்றங்கள் நடந்தால் அந்த மாற்றங்களை அடையாளம் காணவும் இதன் விளைவாக ஒரு நிறுவனத்தில் மனித மூலதனத்தின் மதிப்பை அப்படியே வைத்திருக்க அல்லது மனித மூலதனத்தின் மதிப்பை அதிகரிக்க கூடுதல் பயிற்சிக்காக இடைவெளிகளையும் தேவைகளையும் அடையாளம் காணவும் இந்த ஸ்கோர்கார்டுகள் நமக்கு உதவியாக இருக்கும் அவை செயல்திறன் மேலாண்மை வெகுமதி அமைப்புகளின் அடிப்படையை உருவாக்குகின்றன நம்முடைய அட்டவணையில் இருப்பது போன்று பணியாளர்களின் அவுட் புட்டை வழங்குகிறார்களா என்பதை ஒரு அப்ஜெக்டிவ் முறையில் அளவிடப்பட்டால் மனிதவள பணியாளர்களுக்கு அது எளிதானதாக இருக்கும் அதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளவும் அதிகப்படியான அவுட் புட்டை அளிக்கும் பணியாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வெகுமதி அளிக்கவும் நமக்கு எளிமையாக இருக்கும் ஓகே அடுத்ததாகச் செயல்படாத ஊழியர்களையும் அவர்களை செயல்பட வைக்க நாம் என்ன செய்வது என்பதையும் நாம் அறிவுறுத்த முடியும் மனித மூலதனத்தில் முதலீட்டைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நம்முடைய நிறுவனத்திற்கு உள்ளே வரும் பணியாளர்கள் மீது முதலீடு செய்கிறோம் மனிதர்களை விட எந்திரங்கள் அதிக வேலை செய்கின்றன மனிதர்களை விடவும் ஏராளமான செயல்பாடுகள் இயந்திரங்களால் நிகழ்த்தப்பட்டதன் காரணமாக மனிதர்களை வேலையிலிருந்து வெளியேற்றுவது பற்றி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய இடங்களில் இயந்திரமயமாக்கல் நடந்துள்ளது நிறைய ஆட்டோமேஷன் நடந்துள்ளது இதனால் நிறைய மக்கள் தங்கள் வேலையை இழந்துவிட்டார்கள் ஏனென்றால் மனிதர்கள் செய்வதை விடவும் கூடுதல் வேலைகளை இயந்திரங்கள் செய்கின்றன மேலும் எந்திரங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறது ஏனெனில் அவை ஒரு நிலையான திட்டங்கள் ஆகும் என்று உங்களுக்கேத் தெரியும் பணியாளர்கள் ஏதேனும் கவனக்குறைவாக தவறு செய்து விடுவார்கள் என்று இப்போது ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பணியாளர்கள் என்ன செய்கிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட திறன் தொகுப்பு உள்ளது எனவே அது புதுப்பிக்கப்பட வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அப்படியே வைக்கப்பட வேண்டும் எனவே நாம் ஏன் மனித மூலதனத்தில் முதலீடு செய்கிறோம் எனில் நம்முடைய ஊழியர்களுக்குப் பயிற்சி நாம் ஏன் பயிற்சியளிக்க வேண்டும் ஏனென்றால் உற்பத்தி அவர்களின் அவுட் புட் மூலம் உற்பத்தி நிர்ணயிக்கப்படுகிறது மேலும் நிறுவனங்கள் உற்பத்தியைக் கணிக்க ஸ்கோர்கார்டு நமக்கு உதவுகிறது இது ஏன் கணிக்க உதவுகிறது நாம் ஏன் இவ்வளவு பணத்தை முதலீடு செய்கிறோம் நல்ல தரமான பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதில் அவர்களுக்குப் பயிற்சி அளிப்பதில் அவர்களைத் தக்கவைத்துக்கொள்வதில் அவர்களை மகிழ்விப்பதில் அவர்களின் வேலை திருப்தியை மேம்படுத்த இந்த பயிற்சி உதவியாக இருக்கும் மனித உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான பயனுள்ள நடவடிக்கைகளுக்கான சில அளவுகோல்கள் இருக்கிறது இது பிலிப்ஸ் எழுதிய புத்தகம் என்று உங்களுக்கும் தெரியும் கெர் மற்றும் மாயோ ஆகியோர் எழுதிய புத்தகத்தில் நான் இந்த குறிப்பை நான் கண்டேன் 1995 இல் கெர் மற்றும் 2003 இல் மாயோ ஆகியோர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் பரிந்துரைக்கப்பட்ட சில வரைகூறுகளில் ஒன்றை அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் முன்மொழிகிறோம் அல்லது நாம் பரிந்துரைக்கும் அளவுருக்கள் முக்கியமானதாக இருக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் வரைகூறு இணைக்க வேண்டியது அவசியம் ஆகும் மூலோபாய ரீதியாக முக்கியமான வணிக நோக்கங்களுடன் அளவிட அது எளிதானதாக இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் நிறுவனத்தின் மூலோபாய நோக்கங்களுக்காக போதுமானதாக இருப்பதை நாம் அளவிடுகிறோம் அளவீடு செய்வதற்கான விஷயங்களை நாம் தேர்ந்தெடுக்கக் கூடாது ஏனென்றால் அவை அளவிட எளிதானவை எதுவாக இருந்தாலும் நாம் அளவிட வேண்டும் அப்போது தான் அது முழுமையானதாக இருக்கும் மேலும் இது நிகழ்வின் ஒரு பகுதியை மட்டுமே கண்காணிப்பதை விட முழு நிகழ்வையும் போதுமான அளவில் கண்காணிக்க வேண்டும் அது சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட தேதி ஆண்டு அல்லது அரை ஆண்டு அல்லது காலாண்டு என்று நாம் எந்த அளவைப் பயன்படுத்தி சரியான நேரத்தில் கண்காணிக்க வேண்டும் அது சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் எந்த அளவைப் பயன்படுத்தினாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நிர்வாகத்தின் கண்களுக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் சேகரிக்க படுவதை விட அது பாதிக்கப்படக்கூடிய வெளிப்படையாக அறியப்பட்ட மற்றும் கண்காணிக்கப்பட வேண்டும் எனவே உங்கள் பணிக்காக சேகரிக்கப்படும் எந்தவொரு ஃபீட்பேக் படிவங்களும் வெளிப்படையாக அறியப்பட வேண்டும் மேலும் நீங்களும் அந்த பணியில் பங்கேற்பாளராக பங்குதாரராக கண்காணிக்க முடியும் இந்த ஃபீட்பேக் படிவங்கள் அல்லது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் அது கிடைக்கக் கூடியதாக இருக்க வேண்டும் இந்த அளவீட்டு அளவுகோல்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட விளைவுகளை அவர்கள் கண்காணிக்க வேண்டும் அவர்கள் செய்த செயலின் முடிவுகளை அவர்களால் தெளிவாகக் காண முடிவது போல இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு பணியாளருக்கும் அதன் செயல்திறன் அளவிடப்படுகிறது செயல்திறன் மீது சில கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்த அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் வேலை எவ்வாறு உணரப்படுகிறது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் முடிவை மேம்படுத்துவதற்குத் தேவையானதைச் செய்வதன் மூலம் முடிவின் மீது அவர்கள் கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க வேண்டும் செயல்திறன் அளவீட்டுத் தரநிலைகள் அல்லது வரைமுறைகள் அவ்வாறு இருக்க வேண்டும் மனித உற்பத்தியின் நடவடிக்கைகளை நாம் எவ்வாறு அளவிடுகிறோம் என்பதை அளவிட இன்னும் சில அளவுகோல்கள் இருக்கிறது அளவீட்டு முறைகள் செலவு குறைந்ததாக இருக்க வேண்டும் இங்கு அனைத்திற்குமே பணம் செலவாகும் அவை விளக்கமாக இருக்க வேண்டும் முடிவுகளை விளக்குவதற்கு பணியாளர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த பயிற்சி தேவையில்லை எனவே அவர்கள் புரிந்துகொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் தாங்கள் செய்யும் செயலால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் பொருள் பணியாளர்கள் அவர்களின் மேற்பார்வையாளர்கள் மற்றும் மனிதவளத் துறை குறைந்தபட்சம் முடிவெடுப்பவர்களுக்கு எளிமையானதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பங்குதாரரின் கண்ணோட்டத்திலிருந்தும் அவை புரிந்து கொள்ள எளிமையாக இருக்க வேண்டும் அவை புரிந்து கொள்ளக் கூடியதாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் விளக்குவதற்கு எளிமையானதாக இருக்க வேண்டும் அளவிடப்படுவது என்ன என்பதை அவர்கள் தெளிவாக வரையறுக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் பணியாளர்கள் அதை விரைவாக புரிந்து கொண்டு அளவோடு தொடர்பு படுத்திக் கொள்வார்கள் எதை வைத்து அளவிடப்படுகிறது என்னுடைய வேலையை மேம்படுத்தி நான் அதை எவ்வாறு செய்வது என்பதை அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள் ஓகே இது அனைத்தும் தொகுக்க கூடியதாக இருக்க வேண்டும் அவை ஏதேனும் ஒரு வழியில் சேகரிக்கப்படலாம் அங்கு தேவையான முயற்சி அளவின் பயனுக்கு விகிதாசாரமாக இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் செய்யும் வேலை எந்த அளவுக்கு மிகவும் துல்லியமானது அல்லது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று உங்களுக்குத் தெரியும் இல்லாவிட்டால் நாம் செலவழிக்கும் நேரமும் பணமும் பயனுள்ளதாக இருக்காது ஒரு சிக்கலான பணியை எடுத்துக் கொள்கிறோம் அதை முடிக்க நாம் நிறைய நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிறோம் அது தொகுக்கப்பட்டு விளக்குவதற்குள் அது அதன் பயன்பாட்டை இழக்கக்கூடும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அளவிட எதைப் பயன்படுத்தினாலும் பணியாளர்களின் அவுட் புட் நிறுவனத்தில் சேகரித்து விளக்குவதற்கு எளிதாக இருக்க வேண்டும் இது குழுவைச் சார்ந்ததாக இருக்க வேண்டும் இது தனிநபரின் முடிவை வைத்து மட்டுமே தீர்மானிக்கப்படாமல் தனிநபர்கள் அடங்கிய குழுவின் மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு நபர் செயல்படுகிறாரா நன்றாக இருக்கிறாரா என்பதை ஒரு நபரின் தீர்ப்பை வைத்து தீர்மானிக்க முடியாது தொகுக்கப்பட்டவை எதுவாக இருந்தாலும் செயல்திறன் அளவின் அடிப்படையில் தனிப்பட்ட தீர்ப்பை விட அது ஒரு குழுவின் தீர்ப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் மேலும் இது நம்பகமானதாக இருக்க வேண்டும் இது சரியான மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்க வேண்டும் வழங்கப்படும் இந்த தகவல்கள் புரிந்துகொள்ளவும் அளவிடமும் உதவுகிறது என்ன அளவிடப்படுகிறது அது எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பது நம்பகமானதாக இருக்க வேண்டும் இந்த நம்பகமான வழிமுறைகள் நிர்வாகத்தின் பார்வையில் மற்றும் பங்குதாரர்களின் பார்வையில் நம்பத்தகுந்ததாக இருக்க வேண்டும் மேலும் பணியாளர்களின் அவுட் புட்டை மேம்படுத்துவதற்கான அளவீடுகள் சில அளவுகோல்கள் ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம் எனவே இத்துடன் இந்த விரிவுரையை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த விரிவுரையில் பல்வேறு வகையான ஸ்கோர்கார்ட்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்வேன் ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை நடவடிக்கையில் அதனை பணியாளர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு பணியாளர்களின் உள்ளீடுகளை மதிப்பிடுவதற்கு மனித வளத்தை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தலாம் என்பது பற்றிப் பார்க்கலாம் இதுவரை கேட்டதற்கு மிக்க நன்றி